டிரான்ஸிஸ்டர் ன் I D V D S தன்மைகள் அல்லது MOS டிரான்ஸிஸ்டர் ன் போர்ட் இரண்டு அதன் தன்மைகள் சார்சுரேஷன் பகுதியில் சரியாக தட்டையாக இல்லை என்பதை இப்போது நாம் அறிவோம் எனவே அவை சற்று மேல்நோக்கி சரிவை கொண்டுள்ளன அதிகரிக்கும் V D S உடன் மின்னோட்டம் சற்று அதிகரிக்கிறது மின்னோட்டத்திற்கான வெளிப்பாட்டின் அடிப்படையில் நம்மிடம் அதன் கூடுதல் காரணியான ஒன் பிளஸ் லாம்டா V D S உள்ளது இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் சிறிய சிக்னல் மாதிரியைக் கொண்டு இதன் விளைவை கண்டறிய வேண்டும் ஆகவே நமக்கு தெரிந்தவரை இந்த சிறிய சிக்னல் மாதிரியானது வெறும் g m ஐ மட்டுமே கொண்டுள்ளது எனவே இதுதான் கேட் இதுதான் டிரெயின் மற்றும் இதுதான் சோர்ஸ் ஆகும் இது V G S மற்றும் இது g m V G S மேலும் இதுதான் இன்கிரிமெண்டல் V D S ஆகும் இவ்வாறாக இது சிறிய சிக்னல் இன்கிரிமெண்ட் மாதிரி எனப்படும் MOS டிரான்சிஸ்டர் க்கான சின்னம் அல்லது அடையாளம் அப்படித்தான் இருக்கும் இப்போது இந்த g m என்பது ஒன்றுமில்லை ஆனால் V G S ஐ பொருத்தமட்டில் I D ன் ஒரு பகுதி இதிலிருந்து பெறப்பட்டது ஆகும் மேலும் இப்போது நான் கணக்கிட்டால் எனக்கு கிடைப்பது mu n C ox W பை L V G S மைனஸ் V T டைம்ஸ் ஒன் பிளஸ் லாம்டா V D S ஆகும் எனவே இந்த ஒன் பிளஸ் லாம்டா V D S இந்த வெளிப்பாட்டில் இவ்வாறு தோன்றுகிறது மிக முக்கியமாக நாம் இதற்கு முன் y 2 2 என்று அழைக்கப்படும் கண்டக்டன்ஸ் போர்ட் இரண்டின் முனையங்கள் முழுவதும் தோன்றும் ஒரு MOS டிரான்சிஸ்டர் விஷயத்தில் ட்ரெயின் லிருந்து சோர்ஸ் வரை உள்ள கண்டக்டன்ஸ் ஐ g d s என்று அழைக்கப்படுகிறது என்பதை நாம் அறிவோம் V D S ஐ பொருத்தமட்டில் I D ன் ஒரு பகுதியிலிருந்து பெறப்பட்டது இது பூஜ்ஜியம் என்று நாம் நினைத்தோம் அதுதான் அடிப்படையில் இந்த வளைவின் சாய்வாக தெரிகிறது இங்குள்ள சிவப்புநிற வளைவின் சாய்வானது பூஜ்யமாக இருக்கிறது ஆனால் அது உண்மையில் ஊதாநிற வளைவு என்று இப்போது உங்களுக்கு தெரியும் எனவே சாய்வு பூஜ்யமாக இங்கு இல்லை ஆகவே உண்மையில் இதில் இந்த நிலைப்பாடு இல்லை மேலும் இந்த நிலைப்பாட்டிலிருந்து நாம் இதை கணக்கிட்டால் அது லாம்டா டைம்ஸ் mu n C ox பை 2 W பை L V G S மைனஸ் V T ஸ்கொயர் க்கு சமமாக இருப்பதை நீங்கள் எளிதாக பார்ப்பீர்கள் உண்மையில் இந்த g d s ல் மிகப்பெரிய தரமான மாற்றம் தோன்றுகிறது g d s முதலில் பூஜ்யமாக இருந்தது இங்கு கண்டக்டன்ஸ் எதுவும் இல்லை இப்போது இந்த வெளிப்பாட்டின் மூலம் ஒரு கண்டக்டன்ஸ் g d s நம்மிடம் இருக்கிறது g m ன் மதிப்பும் சில எண்களால் மாற்றப்படுகிறது முன்னதாக இதை நாம் கணக்கிட்டு கொண்டிருந்தோம் இப்போது நம்மிடம் இந்த கூடுதல் மாற்றி உள்ளது அப்போது இது ஒரு பெரிய மாற்றம் இல்லை நான் சொன்னது போல இந்த லாம்டா V D S ஒன்றை ஒப்பிடும்போது சிறியதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே g m ன் மதிப்பு சிறிது மாறுகிறது ஆனால் அதைப்பற்றி இப்போது நாம் கவலைப்படுவதில்லை அதே சமயம் இது பூஜ்ஜியமாக இருந்தது இப்போது பூஜ்ஜியமற்ற கண்டக்டன்ஸ் ஆக உள்ளது எனவே இது மிக முக்கியமான விளைவு ஆகும் ஆகவே நம்மிடம் பூஜ்ஜியம் இல்லாத ட்ரெயின் லிருந்து சோர்ஸ் வரை கண்டக்டன்ஸ் உள்ளது மற்றும் நிச்சயமாக இது இன்கிரிமெண்டல் படத்துக்கு பொருந்தும் நம்மிடம் பூஜ்ஜியமற்ற ட்ரெயின் லிருந்து சோர்ஸ் வரை இன்கிரிமெண்டல் கண்டக்டன்ஸ் உள்ளது எனவே நடைமுறையில் நாம் என்ன செய்கிறோம் என்றால் சார்சுரேஷன் ல் உள்ள மின்னோட்டத்திற்கான வெளிப்பாடு என்பது mu n C ox W பை L V G S மைனஸ் V T ஸ்கொயர் டைம்ஸ் ஒன் பிளஸ் லாம்டா V D S ஆகும் g m ன் வெளிப்பாடு mu n C ox W பை L V G S மைனஸ் V T ஸ்கொயர் டைம்ஸ் ஒன் பிளஸ் லாம்டா V D S மற்றும் g d ன் வெளிப்பாடு லாம்டா டைம்ஸ் mu n C ox பை 2 W பை L V G S மைனஸ் V T ஸ்கொயர் ஆகும் எனவே எல்லாம் மாறுகிறது மற்றும் இந்த விஷயங்கள் இப்போது கொஞ்சம் சிக்கலாக இருக்கிறது ஏனென்றால் உங்களிடம் நான் லீனியர் செயல்பாடு உள்ளது மேலும் உங்களிடம் இந்த கூடுதல் வேரியபுல் உள்ளது ஆகவே வழக்கமாக என்ன செய்யப்படுகிறது என்றால் இயக்க புள்ளி கணக்கீடுகளுக்கு இதை கண்டுகொள்வதில்லை எனவே நாம் அதைப்பற்றி சற்றும் கவலைப்படுவதில்லை டிரெயின் மின்னோட்டத்தை கண்டுபிடிக்க விரும்பும்போது சோர்ஸ் மின்னழுத்தத்திற்காக அதை கேட் மீது அமைக்கிறோம் இது தவறானது ஆனால் நான் முன்பு கூறியது போல நிகழ்வுகளை புரிந்து கொள்வதே குறிக்கோளாக இருக்க வேண்டும் கடைசி டெசிமல் பாயின்ட் வரை கணக்கீடு செய்யக்கூடாது ஏனென்றால் நீங்கள் அதை சேர்த்தாலும் கூட இது துல்லியமாக இருப்பதில்லை MOSFET ன் சரியான மாதிரி உண்மையில் மிகவும் சிக்கலானது எனவே செயல்பாட்டை பற்றிய சில நுண்ணறிவை பெற இது போதுமானது ஆகும் ஆகவே இயக்கப் புள்ளியை கணக்கிடுவதற்கு பெரும்பாலும் இதை பயன்படுத்துகிறோம் நாம் அதை பயன்படுத்த வேண்டும் என்றால் உண்மையில் இந்த விளைவை கண்டு பிடிக்க அதிகரிக்கும் கணக்கீடுகளை பயன்படுத்துகிறோம் வெளிப்பாட்டின் இந்த பகுதியை மட்டுமே பயன்படுத்தி தோராயமாக இயக்கப் புள்ளியை கணக்கிடுகிறோம் மேலும் இதன் எந்த விளைவையும் பின்னர் சேர்க்கிறோம் அதைத்தான் நாம் வழக்கமாக செய்கிறோம் இதைப் போலவே g m க்கும் இது புறக்கணிக்கப்படுகிறது ஏனென்றால் இந்த லாம்டா V D S என்பது ஒன்றை விட மிகவும் சிறியது என்ற அனுமானத்தின் கீழ் மீண்டும் செயல்படுவோம் ஆகவே இதை நாம் புறக்கணிக்கலாம் மேலும் g m ஐ இதை மட்டும் அடிப்படையாக வைத்து கணக்கிட வேண்டும் மேலும் நிச்சயமாக g d s க்கு இந்த லாம்டா ஐ நாம் புறக்கணிக்க முடியாது இதை நாம் செய்தால் பூஜியத்தை பெறுவோம் மேலும் ஒரு தரமான முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வை நாம் புறக்கணிக்க நேரிடும் இப்போது g d s க்கு இதை பயன்படுத்துகிறோம் இந்த வெளிப்பாட்டின் பகுதியானது ஒன்றுமில்லை என்பதை நீங்கள் கவனிக்க முடியும் ஆனால் இது I D ஆகும் எனவே g d s என்பது தோராயமாக லாம்டா முறை I D என்று கூறுகிறோம் எனவே இந்த g d s என்பதுதான் டிரெயின் மின்னோட்டத்தின் விகிதாச்சாரம் ஆகும் மேலும் இது பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் வெளிப்பாடு ஆகும் இந்த லாம்டா டைம்ஸ் I D வெளிப்பாடு முறையை பயன்படுத்தி g d s ஐ கணக்கிடுகிறோம் எனவே இந்த பகுதி உங்களுக்கு தெளிவாக புரியும் என்று நம்புகிறேன் மீண்டும் இதுதான் வெளிப்பாடு ஆகும் ஆனால் கணக்கீடுகளை எளிமைப்படுத்த இயக்கப் புள்ளி மின்னோட்டத்தை கணக்கிடும்போது அல்லது டிரான்சிஸ்டர் ன் g m ஐ கணக்கிடும் போது இந்த ஒன் பிளஸ் லாம்டா V D S முறையை புறக்கணிக்கிறோம் ஆனால் g d s ஐ கணக்கிடும்போது நாம் லாம்டா வை கணக்கில் எடுத்துக்கொள்கிறோம் ஏனென்றால் அதுவே உங்களுக்கு லாம்டா வின் பூஜ்ஜியமற்ற மதிப்பை கொடுக்கிறது மீண்டும் எண்களின் உணர்வை பெறுவதற்கு லாம்டா ஐ புள்ளி பூஜ்யம் ஐந்து இன்வர்ஸ் ஓல்ட்ஸ் என்று வைத்துக் கொள்வோம் இப்போது முதலில் லாம்டா பூஜ்யத்திற்கு சமம் என்று கருதிக்கொண்டு எல்லாவற்றையும் கணக்கிடுகிறேன் 1 ஓல்ட் திரசோல்டு வோல்டேஜ் மற்றும் ஒரு ஓல்ட் ஸ்கொயர் க்கு 100 மைக்ரோஆம்பியர்ஸ் ன் மின்னோட்ட காரணியுடன் எப்போதும் நான் பயன்படுத்தும் அதே டிரான்சிஸ்டர் ஐ பயன்படுத்தப் போகிறேன் மற்றும் V G S 3 ஓல்ட்ஸ் ஆக இருக்கவேண்டும் என்பதற்காக நான் ஒரு இயக்க புள்ளியை பயன்படுத்துவேன் இதை நான் செய்தால் லாம்டா 0 க்கு சமமாக இருந்தால் ட்ரெயின் மின்னோட்டத்தின் 200 மைக்ரோஆம்பியர்ஸ் ஐ பெறலாம் என்பதை நான் அறிவேன் நீங்கள் இதை மிக எளிதாக சரி பார்க்கலாம் மேலும் எனக்கும் a g m ன் 200 மைக்ரோ சீமன்ஸ் கிடைக்கும் மேலும் டிரெயின் சோர்ஸ் கண்டக்டன்ஸ் பூஜ்ஜியமாக இருக்கும் மேலும் V D S 3 ஓல்ட் க்கு சமமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அதனால் அது சார்சுரேஷன் பகுதியில் இருக்கிறது எனவே இது சார்சுரேஷன் ஐ குறிக்கிறது ஏனெனில் V D S என்பது V G S கழித்தல் V T ஐ விட அதிகமாகும் இப்போது நான் இந்த லாம்டா மதிப்பை 0 05 ஓல்ட் இன்வர்ஸ் ஆக எடுத்துக்கொண்டால் என்ன கிடைக்கும் என்றால் அசல் வெளிப்பாடு டைம்ஸ் 1 பிளஸ் லாம்டா V D S லிருந்து எனக்கு என்ன கிடைத்ததோ அது I D ஆக இருக்கும் மேலும் இந்த நிலையில் லாம்டா V D S ஆனது 0 05 ஓல்ட் இன்வர்ஸ் டைம்ஸ் 3 ஆக இருக்கிறது எனவே இது 0 15 ஆகும் ஆகவே I D இன் உண்மையான மதிப்பு 230 மைக்ரோஆம்பியர்ஸ் ஆக மாறிவிடும் நாம் 200 மைக்ரோஆம்பியர்ஸ் என்று எடுத்துக் கொண்டால் அது பிழையாகிவிடும் ஆனால் அது சரியானது ஏனென்றால் இதை ஒவ்வொரு வெளிப்பாட்டிலும் சேர்த்தால் நம்மால் எதையும் கணக்கிட முடியாது இதைப் போலவே g m என்பது அசல் வெளிப்பாட்டிலிருந்து கணக்கிடப்பட்ட g m ஆக இருக்கும் இது 200 மைக்ரோசீமன்ஸ் டைம்ஸ் ஒன் பிளஸ் லாம்டா ஆகும் இந்த கணக்கீடுகள் மிகவும் எளிமையானவை அதனால்தான் நான் படிப்படியாக அவற்றை பார்க்கவில்லை எனவே இந்த விஷயங்களை நீங்களே எளிதாக செய்து முடிக்க முடியும் என்று நான் கருதுகிறேன் மீண்டும் இது 200 மைக்ரோ சீமன்ஸ் ஆக மாறும் இந்த எண்ணிக்கை 0 15 ஆக இருக்கும் எனவே இது 230 மைக்ரோ சீமன்ஸ் ஆக இருக்கும் நீங்கள் முழுமையான வெளிப்பாட்டை பயன்படுத்தினால் g m ஆனது அதிகரிக்கச் செய்யும் ஆனால் பொதுவாக நாம் அதை புறக்கணிக்கிறோம் இறுதியாக g d s என்பது நாம் முதலில் கணக்கிட்ட லாம்டா டைம்ஸ் I D ஆக இருக்கும் அதாவது 200 மைக்ரோ ஆம்பியர்ஸ் ஆக இருக்கும் எனவே லாம்டா புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் இப்போது 0 05 டைம்ஸ் 200 மைக்ரோ ஆம்பியர்ஸ் என்பது 10 மைக்ரோ சீமன்ஸ் ஆகும் எனவே எங்கள் மாடல் g m V G S ஐ கொண்டிருக்கும் மேலும் 1 பிளஸ் லாம்டா V D S என்பதை புறக்கணித்து 200 மைக்ரோ சீமன்ஸ் ன் g m ஐ பயன்படுத்துவோம் ஆனால் முக்கியமாக இந்த இரண்டு கண்டக்டன்ஸ் க்கு இடையே ஒரு மின்தடை உள்ளது அந்த கண்டக்டன்ஸ் ஆனது 10 மைக்ரோ சீமன்ஸ் அல்லது அதன் ரெசிஸ்டன்ஸ் 100 கிலோ ஓம்ஸ் ஆக இருக்கும் இதுவே கேட் ஆகும் இதுவே சோர்ஸ் ஆகும் இதுவே டிரெயின் ஆகும் எனவே இந்த லாம்டா ன் மிக முக்கியமான விளைவு என்னவென்றால் MOS டிரான்சிஸ்டர் ன் டிரெயின் மற்றும் சோர்ஸ் இதற்கிடையில் அதிகரிக்கும் கண்டக்டன்ஸ் ஐ அறிமுகப்படுத்துவதாகும் மேலும் இது பொதுவான சோர்ஸ் ஆம்ப்ளிபையர் ன் பண்புகளை நேரடியாக பாதிக்கும் அதன் விளைவு என்ன என்பதை பின் வரும் பாடங்களில் நாம் பகுப்பாய்வு செய்வோம்